இப்போது நாம் அடிப்படை உணர்ச்சிகளை பற்றி விவாதிப்போம் அதை பற்றிய விஷயங்களை இரண்டு முன்று கோணங்களிலிருந்து புரிந்துகொள்வோம் ஒவ்வொரு அடிப்படை உணர்ச்சியையும் நாம் முகத்தில் தெளிவாக வெளிப்படுத்துகிறோம் என்பது நமக்குத் தெரியும் இவை அடிப்படை உணர்ச்சிகள் என்பதால் இந்த உணர்ச்சிகளில் பல அனைவருக்கும் பொதுவானதாக கருதப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது பொதுவானது என்று சொல்லும்பொழுது இது கலாச்சாரங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதாகும் எனவே முகபாவனைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் நமது இரண்டாவது பாடத்தின் முடிவில் இந்த ஆறு அடிப்படை உணர்ச்சிகளான மகிழ்ச்சி சோகம் பயம் கோபம் ஆச்சரியம் மற்றும் வெறுப்பு பற்றி பார்த்தோம் இந்த ஆறு அடிப்படை உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகளைக் குறிக்கும் முகபாவங்கள் அனைத்து கலாச்சாரங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன பொதுவாக வெளிப்படும் தன்மை இருந்தால் அதை எப்படி சரியாக கற்றுக் கொள்வது நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உயிரியல் ரீதியாக உருவாக்கப்பட்டு இருக்கிறோமா இது எவ்வாறு நிகழ்கிறது ஒரு குழந்தை முகத்தின் மூலம் எவ்வாறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றுக் கொள்கிறது என்பதை பார்ப்போம் இப்பொழுது லெவிஸ் பரிந்துரைத்த டெவெலப்மென்ட்டல் தியரி மேம்பாட்டு கோட்பாடு பரிந்துரைப்பது குழந்தைகள் அடிப்படையில் மகிழ்ச்சி சோகம் பயம் கோபம் ஆச்சரியம் மற்றும் வெறுப்பு போன்ற உணர்ச்சிகளின் தொகுப்பை கொண்டிருப்பதற்கான உள்ளார்ந்த அறிவாற்றல் திறனைக் கொண்டுள்ளன லெவிஸ் மேம்பாட்டுக் கோட்பாடு கூறுவது நாம் குறிப்பிடும் ஆறு அடிப்படை உணர்ச்சிகள் பற்றிய உள்ளார்ந்த அறிவாற்றல் திறனைக் மனித குழந்தைகள் ஏற்கனவே பெற்றிருக்கின்றனர் எனவே இரண்டு அறிவாற்றல் வளர்ச்சிகளின் போது மீதமுள்ள உணர்ச்சிகளை அடைய என்ன நடக்கிறது என்று இந்த கோட்பாடு மேலும் கூறுகிறது முதலாவது நான் யார் என்ற சுய கருத்தாக்கத்தைப் பெறுதல் இரண்டாவது தான் வாழும் சமூகத்தில் நிலையான விதிகள் மற்றும் குறிக்கோள்களைப் பெறுதல் இந்த நிலையான விதிகள் மற்றும் குறிக்கோள்கள் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்ட் கோலஸ் எஸ் ஆர் ஜி -க்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே லெவிஸ் மேம்பாட்டுக் கோட்பாடு கூறுகிறது நான் யார் என்ற சுயத்தை பற்றிய கருத்தை நாம் பெறுகிறோம் அதற்கடுத்து சமூகத்தில் நிலையான விதிகள் மற்றும் குறிக்கோள்களையும் பெறுகிறோம் ஆகவே நான் யார் என்பதை அறிந்த பிறகு என் சமூகம் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதையும் புரிந்துகொள்கிறேன் உதாரணமாக பொறாமை போன்ற உணர்ச்சிகளை நினைத்தால் நீங்கள் யார் மீதாவது பொறாமைப்படுகிறீர்கள் இப்போது மற்றவர்களுடன் உங்கள் நிலையை நீங்கள் உணராவிட்டால் பச்சாத்தாபம் சங்கடம் பெருமை அவமானம் போன்ற உணர்ச்சிகளை அனுபவிக்க முடியாது எனவே நான் யார் என்பதை புரிந்து கொள்ளும்வரை அந்த திறனைப் பெறும்வரை வேறு யாருடனும் நான் பொறாமை கொள்ள முடியாது ஏனென்றால் சுயம் சுயமற்றதும் வேறு சுயமும் இந்த இரண்டு விஷயங்களும் எனக்குள் முதலில் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படி எனக்குள் நிறுவியவுடன் நான் பொறாமையை உணர்கிறேன் மேலும் அந்த உணர்வை வளர்க்கிறேன் ஒருவேளை எனக்கு பெருமையான உணர்வு இருக்கிறது என்றால் எனது சமூகத்தில் எனது நிலையை நான் நன்றாகப் புரிந்து கொண்டு நான் பெற்றிருப்பதை இந்த சமூகம் உண்மையிலேயே பாராட்டினால் அது எனக்கு பெருமையான உணர்வைத் தரும் அடிப்படை உணர்ச்சிகளை அனுபவிப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் இரண்டு மடங்கு அறிவாற்றல் முன்னேற்றங்கள் தேவையில்லை என்பதை இது குறிக்கிறது சுயத்தை பற்றிய நினைவு அடைவதற்கு முன்னால் சங்கடம் பொறாமை மற்றும் பச்சாத்தாபம் போன்ற வேறு சில வகையான உணர்வுகள் நமது நடத்தையை ஒருங்கிணைப்பதற்கு முன்னால் அவை வெளிப்படும் எனவே இது குழந்தைகள் எவ்வாறு உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்கள் என்பது பற்றிய சுவாரசியமான விளக்கமாகும் இப்போது குழந்தையின் சில உணர்வு வெளிப்பாடுகளிலிருந்து தனித்துவமான எதிர்மறை உணர்வு வெளிப்பாட்டை குறிப்பிடுவது சிக்கலானது குறிப்பாக நீங்கள் ஒரு குழந்தையின் அழுகையை பார்க்கிறீர்கள் என்றால் அது எந்த வகை உணர்ச்சியின் வெளிப்பாடு என்று நீங்கள் குறிப்பிட நினைத்தால் அது மிகவும் கடினமாகும் குழந்தைகளுக்கு பொதுவாக எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளிலும் அழத் தெரியும் ஆனால் அவர்கள் அழும் போது அவர்களின் முகபாவத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமான சில முறைகளை காண்பீர்கள் இப்போது இந்த வெளிப்பாட்டைப் பாருங்கள் இந்த குழந்தையின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை பாருங்கள் தன் புருவங்களை தாழ்த்தி உதடுகளை ஒரு பக்கமாக இழுத்து வாய் திறந்து கன்னத்தை உயர்த்தி அழுகிறது அந்த குழந்தை முகம் கோபம் மற்றும் துயரத்தின் கலவையான அம்சத்தைக் கொண்டுள்ளது பெரியவர்களிடம் கோபம் ஒரு அடிப்படை உணர்ச்சி ஆக கருதப்படும் அதுபோல வெறுப்பு வேறு மாதிரியான வெளிப்பாட்டை கொண்டிருக்கும் துன்பம் மற்றும் கோபம் இரண்டும் உணர்வையும் கலந்து இந்த குழந்தை இப்பொழுது எதிர்மறை உணர்வை வெளிப்படுத்த முயற்சிக்கிறது இப்பொழுது சில சூழ்நிலைகளைப் பொறுத்து இந்த குழந்தை வெவ்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக் கூடும் நீங்கள் உணர்ச்சிகளின் ஆழத்திலிருந்து பார்க்க வேண்டும் முதலில் அது ஒரு பலவீனமான அழுகையாக இருக்கிறது பின்னர் அது மிதமான அழுகையாக மாறுகிறது இறுதியாக வலுவான அழுகையாக மாறிவிட்டது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கண்களின் அருகே உள்ள தசைகளில் சுருக்கம் ஏற்படுகிறது மேலும் கன்னம் மேல்நோக்கி உயர்கிறது எக்மன் மகிழ்ச்சியான மற்றும் மகிழ்ச்சியற்ற புன்னகைகளுக்கு இடையில் மிகவும் சுவாரஸ்யமான வேறுபாட்டைக் காட்டியுள்ளார் எனவே நீங்கள் சிரிப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல மகிழ்ச்சியை தூண்டாத புன்னகையும் இருக்கக்கூடும் எக்மன் அழுகை பற்றிய கண்ணோட்டத்தை மாற்றியுள்ளார் புன்னகை என்பது வலுவான நிலையில் இருந்து குறைந்தபட்ச புன்னகையாக மாறும் அதுபோல மீண்டும் வலுவான நிலையில் இருந்து வேறு ஒரு வலுவான புன்னகையாக மாறும் இந்த இரண்டுக்குமான வேறுபாட்டை நாம் நன்றாக உணரமுடியும் ஆனால் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை பொறுத்தவரை பொதுவான வேறுபாட்டை காண்பது மிகவும் கடினம் இப்போது இந்த இரண்டு படங்களைப் பாருங்கள் இந்த இரண்டு படங்களும் துயர உணர்ச்சியை குறிக்கின்றன ஆனால் அதிலுள்ள முகபாவனைகள் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்தப்படம் அசௌகரியத்திற்கு உதாரணம் இது ஆறுதலுக்கான உதாரணம் இது இன்ப உணர்ச்சியின் வெளிப்பாடு குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை பார்த்தால் நிறைய வித்தியாசங்களை காணலாம் இப்போது வளர்ந்து வரும் குழந்தை தாயுடன் மிக நெருக்கமான தொடர்பைக் கொண்டிருப்பதால் தாயின் உணர்ச்சி வெளிப்பாட்டை குழந்தை புரிந்துகொள்கிறது நாம் இப்போது விவாதித்து கொண்டிருப்பது குழந்தையின் உணர்ச்சி வெளிப்பாடுகளைப் பற்றியது நாம் இதில் புரிந்துகொள்ள வேண்டியது பிறந்து சில நாட்களே ஆன குழந்தையாக இருந்தாலும் அக்குழந்தை தாயின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை புரிந்து கொள்கிறது ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்கள் மற்றும் வாய் இந்த முக்கியமான இரண்டு உடல் பாகங்களை தான் குழந்தைகள் கவனித்து பார்க்கின்றனர் ஒன்று அல்லது இரண்டு மாத சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் தனது தாயிடமோ அல்லது தந்தையிடமோ நிச்சயமாக கவனித்து பார்ப்பது முகத்தின் முக்கிய பகுதிகளான கண் மற்றும் வாய் பகுதிகளை தான் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போது இங்கே பிறந்து ஒரு மாதமே ஆன ஒரு குழந்தை தன் தாயின் முகத்தைப் பார்த்துக் கொண்டிருக்கிறது தொடக்கத்திலிருந்து கவனமாக பாருங்கள் அந்த குழந்தை எப்படி தன் பார்வையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நிலைபெறச் செய்கிறது அடுத்த படத்தில் நீங்கள் பார்ப்பது ஒரு இரண்டு மாத குழந்தை தன் தந்தையை பார்த்துக்கொண்டிருக்கிறது கவனமாக பாருங்கள் அந்த குழந்தை முதலில் தன் பார்வையை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் நிலை பெறச் செய்கிறது இப்படித்தான் குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்களை பார்க்கிறார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு வித்தியாசம் தெரியாத உணர்ச்சி வெளிப்பாடுகள் இருப்பதாக பிரிட்ஜெஸ் கூறுகிறார் ஆனால் அவை காலப்போக்கில் அவற்றை குறிப்பிடுவதைக் கொண்டு வேறுபடுகின்றன பிரிட்ஜெஸ் மாதிரிகளின் படி பிறந்த குழந்தைகளிடம் பொதுவான உற்சாகத்தை தவிர வேறு எந்தவிதமான உணர்ச்சியும் கிடையாது இரண்டாவது அல்லது மூன்றாவது மாத முடிவில் அந்த உணர்ச்சி துன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது மேலும் ஆறு மாத முடிவில் கோபம் வெறுப்பு மற்றும் பயத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதை குழந்தை கற்றுக் கொள்கிறது இது அடிப்படையில் துயரத்தின் வெளிப்பாட்டில் இருந்து மேலும் விரிவடைகிறது குழந்தைகளின் விஷயத்தில் அவர்கள் உணர்ச்சி மற்றும் நினைவகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம் உணர்ச்சி பற்றிய விவாதத்தை துவங்குவதற்கு முன்பாக நினைவகத்தை பற்றி பேசினோம் அதில் தனிப்பட்ட முக்கியத்துவம் பர்சனல் சிக்னிஃபிகன்ஸ் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நாம் பார்த்தோம் இப்போது உணர்ச்சிகள் தனிப்பட்ட முக்கியத்துவத்தை அதிகமாக கொண்டிருக்கிறது எனவே குழந்தைகளின் விஷயத்தில் உணர்ச்சி மற்றும் நினைவகம் இரண்டும் இணைந்து செயல்படும் இப்போது 18 முதல் 36 மாதக் குழந்தைகள் தங்கள் உரையாடல்களில் உணர்ச்சிகரமான சொற்களை பயன்படுத்துகிறார்கள் மூன்று வயதிற்குள் உணர்வுகளை தூண்டும் உணர்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் அடையாளம் காண அவர்களால் முடியும் நான்காவது வயதில் அவர்கள் அடிப்படை உணர்ச்சிகளை சரியான முகபாவத்துடன் வெளிப்படுத்த தெரிந்து கொள்வார்கள் குழந்தைகள் ஆறு வயதை அடைந்தவுடன் உணர்ச்சி வெளிப்பாடுகளை புரிந்துகொள்கிறார்கள் உணர்ச்சி ரீதியான நினைவுகள் பெரும்பாலும் குழந்தைகளிடமும் பெரியவர்களிடமும் தனிப்பட்ட இலக்குகளை அடைவதையும் தடுப்பதையும் செய்கின்றன நினைவகம் பற்றிய தலைப்பில் நாம் விவாதித்த போது ஜீகார்னிக் விளைவு மற்றும் தத்தா மற்றும் கானுங்கோ கொடுத்த விளக்கம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா உங்களுக்கு ஒரு நிகழ்வை நினைவுபடுத்த கூடியது இனிமையான அல்லது விரும்பத்தகாத அனுபவம் மட்டுமே அந்த அனுபவம் முழுமையானதாகவும் இருக்கலாம் அல்லது முழுமை பெறாததாகவும் இருக்கலாம் நினைவகம் பற்றி அந்த விளக்கம் இப்பொழுது இங்கே பொருத்தமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கென சில குறிக்கோள்களை வைத்திருப்பீர்கள் நீங்கள் குழந்தையாக இருக்கலாம் அல்லது பெரியவர்களாக இருக்கலாம் உங்கள் குறிக்கோளை நீங்கள் அடைந்தபோது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து இருப்பீர்கள் அதுபோல நீங்கள் குறிக்கோளை அடையும் முயற்சி தடுக்கப்படும்போது நீங்கள் எவ்வளவு சோகமாக அல்லது கோபமாக மாறி இருப்பீர்கள் இதுதான் அட்டைன்மெண்ட் இலக்கை அடைதல் அல்லது பிளாக்கேஜ் தடை எனப்படுவது எனவே தனிப்பட்ட இலக்கை நோக்கிய உங்கள் செயல்பாடு மிகவும் முக்கியமானது உங்கள் அனுபவத்திலிருந்து விஷயங்களை நினைவு படுத்த தொடங்கும்போது உணர்ச்சியால் இயக்கப்படும் நினைவகம் பெரும்பாலும் தனிப்பட்ட குறிக்கோள்கள் வெற்றி அல்லது தடை தொடர்பான சிக்கல்களை கொண்டிருக்கும் குழந்தைகள் நிச்சயமாக உணர்ச்சிபூர்வமான நடத்தைகளை நன்றாக நினைவில் வைத்திருப்பார்கள் உணர்ச்சி நிலைகளை உணர்ச்சிகளற்ற நடத்தைகளுடன் ஒப்பிடுகையில் உதாரணமாக பெற்றோரிடமிருந்து பரிசை பெறுவதற்கு நினைவு நன்றாக இருக்கும் அதுபோல நீங்கள் சுற்றுலா சென்றிருந்தால் அந்த நிகழ்வை உங்களால் சிறப்பாக நினைவுகூர முடியும் குழந்தைகள் எப்பொழுதும் வார்த்தைகளால் விவரிக்கபடும் உணர்ச்சியை விட நடத்தையினால் அனுபவித்த உணர்ச்சியை நன்றாக நினைவுகூர்வார்கள் உணர்ச்சிகளற்ற நடத்தை மற்றும் நினைவாற்றல் நடத்தை ஆகியவற்றை நினைவுகூருவதற்கு இடையில் ஒப்பிட்டுப் பார்த்தால் இயல்புநிலையாக குழந்தைகள் எப்போதும் உணர்ச்சிபூர்வமான நடத்தையை சிறப்பாக நினைவுபடுத்துகிறார்கள் இப்பொழுது நாம் விவாதிக்கும் விஷயம் என்னவென்றால் நீங்கள் குழந்தையாக இருந்தபோதே உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகளை புரிந்துகொள்வதற்கான திறனை பெற்றிருக்கிறீர்கள் மேலும் உங்கள் பெற்றோரை பார்த்து எப்படி வெளிப்படுத்துவது என்பதையும் கற்றுக் கொண்டீர்கள் ஆனால் முகபாவனை என்பது நம் பெற்றோரிடம் இருந்து வருகிறதா அல்லது சமுதாயத்தின் தாக்கத்தால் பெறப்படுகிறதா நாம் ஏற்கனவே எஸ் ஜி கற்றுக்கொள்வது பற்றி பேசி இருக்கிறோம் ஆனால் எஸ் ஜி தவிர உதாரணமாக கோபத்தை வெளிப்படுத்துவது எப்படி என்று கற்றுக் கொண்டால் எவ்வளவு கோபப்பட வேண்டும் எவ்வளவு வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் கோபத்தை வெளிப்படுத்துவது என்பது ஒரு அம்சம் அதை எங்கிருந்து நாம் கற்றுக் கொண்டோம் அல்லது நாம் வேறுபடுகிறோமா அல்லது அந்தத் திறனை நம் உயிரியல் ரீதியாக கொண்டிருக்கிறோமா இந்த விளம்பரத்தைப் பாருங்கள் இது நிச்சயமாக ஒரு பொருளின் விளம்பரம் ஆனால் இதில் குழந்தைகள் எவ்வாறு பெரியோர்களை பின்பற்றுகிறார்கள் என்பதைப் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீர்கள் முதலில் தந்தை குழந்தையிடம் சத்தம் போட்டார் தந்தை தனது கோபத்தை வெளிப்படுத்திய விதத்தில் குழந்தை அதைத் திருப்பித் வெளிப்படுத்தியது இந்த விளம்பரத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் குழந்தை எப்படி உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று தன் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டது போலவே உள்ளது எனவே குழந்தைகள் தன்னை சுற்றியுள்ள சூழலில் தான் பார்த்தவைகளால் வழி நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது மற்ற உதாரணம் நீங்கள் அழகு போட்டியைப் பார்க்கும்போது எல்லா வெற்றியாளர்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்கள் ஒரே மாதிரியாக உணர்ச்சியினை வெளிப்படுத்துவார்கள் என்பதை இப்போது காணலாம் இந்த வீடியோவை பாருங்கள் இது 1994 ஆம் ஆண்டு சுஷ்மிதாசென் மிஸ் யுனிவர்ஸ் பட்டத்தை வென்ற போது அவர்களின் உணர்ச்சி வெளிப்பாடு இதுபோல பல பெண் வெற்றியாளர்கள் தங்கள் உணர்ச்சிகளை ஒரே மாதிரியாக வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மேலும் இது உண்மையில் கலாச்சாரம் எவ்வாறு உணர்ச்சி வெளிப்பாட்டை பாதிக்கிறது என்பதை இது காட்டுகிறது நீங்கள் சுஷ்மிதா சென்னைப் பார்த்தீர்கள் கடைசியாக அவர்கள் என்ன செய்தார்கள் அவர் முகத்தை தன் கைகளை பயன்படுத்தி மறைக்க முயற்சிக்கிறார் இது அவரின் மகிழ்ச்சியின் உச்சகட்ட வெளிப்பாடு இப்போது அவரைப் போலவே வேறு சில அழகிகள் தங்களை அப்படியே வெளிப்படுத்துகிறார்கள் சுஷ்மிதா சென்னின் இந்த வீடியோ சில காலங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது ஆனால் நான் சமீபத்தில் அழகு போட்டியில் வென்றவர்களின் வீடியோவை தேடும்பொழுது அவர்களுடைய உணர்ச்சி வெளிப்பாடும் இப்படித்தான் இருந்தது இவர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த மிஸ் வேர்ல்ட் 2014 அவர் பட்டத்தை வென்றபோது அவர் தன் உணர்ச்சியை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்று பாருங்கள் இது சுஷ்மிதா சென் உணர்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த விதத்துடன் பொருந்துகிறது இப்பொழுது கொஞ்சம் பின்னோக்கிப் பார்ப்போம் இவர் 2012 மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை வென்ற சீனப் பெண் இப்பொழுது நாம் இந்தியா சீனா மற்றும் தென் ஆப்பிரிக்கா நாடுகளைச் சேர்ந்த அழகிகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகள் ஒரே மாதிரியாக இருந்ததை பார்த்தோம் இது ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகிறது விளம்பரத்தில் பார்த்த அந்த சிறுவன் தன் தந்தை உணர்ச்சியை வெளிப்படுத்தியதை போல அவனும் வெளிப்படுத்துகிறான் நிகழ்வைப் பொருட்படுத்தாமல் கலாச்சாரப் பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒரு தொழிலில் உள்ளவர்கள் அதே வழியில் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்த்தோம் உண்மையில் இது மிகவும் சுவாரஸ்யமானது இப்போது இது இரண்டு விஷயங்களைக் காட்டுகிறது ஒன்று நமது சூழலில் இருந்து நாம் சில விதிகளை சில வழிகாட்டுதல்களைப் பெறுகிறோம் இதுதான் லூயிஸின் மேம்பாட்டுக் கோட்பாடு எனப்படுவது இரண்டாவதாக நம் கலாச்சாரத்தைப் பொருட்படுத்தாமல் நம்மைச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து நாம் பின்பற்றும் செயல்முறையின் மூலம் கற்றுக்கொள்கிறோம் நாம் கற்றல் பற்றி பேசும்போது பின்பற்றுதல் செயல்முறையில் நாம் சில மாதிரிகளை தேர்ந்தெடுத்து அதைப் போலவே வேறு சில மாதிரிகளை போலவும் செயல்படுகிறோம் என்று பார்த்தோம் அந்த விளம்பரத்தில் உள்ள குழந்தை உண்மையில் தன் தந்தையை பின்பற்றியது ஆனால் பின்பற்றுதல் செயல்பாட்டில் அவரது கோபத்தையும் வெறுப்பையும் எப்படி வெளிப்படுத்துவது என்பதை நீங்களும் கற்றுக்கொள்கிறீர்கள் இரண்டாவது நிகழ்வு ஒருவர் இருக்கும் இடத்தின் கலாச்சாரப் பின்னணியை பொருட்படுத்தாமல் பெரும்பாலும் வெற்றியாளர்கள் ஒரு சூழ்நிலையில் ஒரே தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்களை ஒரே மாதிரியாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் எனவே ஒவ்வொரு முறையும் உலக அழகிப்போட்டியில் பட்டம் வெல்லும் வெற்றியாளர் லெவிஸ் சொன்ன எஸ் வேறுபாட்டை பொருட்படுத்தாமல் கலாச்சார பின்னணியில் உணர்ச்சியினை வெளிப்படுத்துகின்றார்கள் ஆகவே மனிதர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் வளரும் வரை எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் பின்னர் அவர்கள் தொழிலில் முன்னேறிய பிறகு அவர்கள் எவ்வாறு தங்களை சரியாக வெளிப்படுத்தக் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் இது காட்டுகிறது எனவே நமது மூன்றாவது விவாதத்தை இங்கே முடித்துக் கொள்ளலாம் அடுத்து விவாதத்தில் உணர்ச்சி வெளிப்பாட்டில் கலாச்சாரத்தின் தாக்கத்தைப் பற்றி பேசுவோம்